வணக்கம் எனவே கணினி நெட்வொர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் இன்று நாம் டேட்டா லிங்க் லேயர் பற்றி விவாதிப்போம் மாறாக டேட்டா லிங்க் லேயரில் தொடர்ச்சியான விரிவுரைகள் இருக்கும் ஆகவே ஓஎஸ்ஐ டிசிபி ஐபி புரோட்டோகால் ஸ்டேக் ஆகிய இரு வழிகளிலும் டேட்டா லிங்க் லேயர் முக்கிய லேயரில் ஒன்றாகும் என்பதை நாம் கண்டிருக்கிறோம் இது ஸ்டேக்கில் லெவல் 2 அல்லது லேயர் 2 உள்ளது நாங்கள் ஒரு டாப் டௌன் அணுகுமுறையில் வருவதால் அப்ப்ளிகேஷன் லேயர் பின்னர் டிரான்ஸ்போர்ட் தொடர்பான டிரான்ஸ்போர்ட் லேயர் நெட்வொர்க் லேயர் இப்போது டேட்டா லிங்க் லேயர் அதன் பின்னர் பிஸிக்கல் லேயர் பற்றி விவாதித்தோம் சில லிட்டரேச்சர்களில் அல்லது சில ரெபெரென்ஸ்களில் டேட்டா லிங்க் லேயர் மற்றும் பிஸிக்கல் லேயர் ஆகியவை ஒன்றாகச் சேர்க்கப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் ஏனெனில் குறிப்பாக IEEE 802 ஸ்டேக் அவற்றை ஒன்றாகக் கருதுகிறது எனவே அது இரு வழிகளும் உள்ளன எனவே நாம் பார்ப்பது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க முயற்சிப்போம் ஆனால் அவற்றை ஒன்றாக சேர்த்து பார்ப்பதில் எந்தத் தீங்கும் இல்லை எனவே விரிவுரையின் ஆரம்பத்தில் நாம் முன்பே பார்த்த எங்கள் ஸ்லைடுகளுக்கு வருவோம் எனவே நீங்கள் ஓஎஸ்ஐ ப்ரோடோகால் ஸ்டேக்கைப் பார்த்தால் இவை 7 லேயர்கள் உள்ளன நாம் டேட்டா லிங்க் லேயரை ரெபெர் செய்தால் யூனிட் தகவல் பிரேமிங் ட்ரான்ஸ்பர் மற்றும் பிழை செக்கிங் அல்லது பிழை மற்றும் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகியவை முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் கீழே பிஸிக்கல் லேயர் உள்ளது இது அடிப்படையில் பைனரி டேட்டாவை மீடியம் வழியாக டிரான்ஸ்மிஷன் செய்யும் எனவே இது எங்கள் புரோட்டோகால் ஸ்டேக் ஆகும் எனவே நீங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்தால் அவை 2 எண்டு சிஸ்டம்ஸ் a மற்றும் b தொடர்புகொள்கின்றன என்பதைக் கண்டால் ஒரு அப்ப்ளிகேஷன் அதாவது மின்னஞ்சல் அப்ப்ளிகேஷன் அல்லது HTTP அப்ப்ளிகேஷன்ஸ் செல்லும்போது அது ஸ்டாக்கின் வழியாகவும் செல்கிறது இறுதியாக இந்த பிஸிக்கல் வழியாகத் புஷ் செய்கிறது பின்னர் இது ஒரு லேயர் 2 சுவிட்ச் ஆகும் ஒரு லேயர் 3 சுவிட்ச் அல்லது ஒரு ரௌட்டர் மீண்டும் ஒரு லேயர் 2 சுவிட்ச் என்று போய்க் கொண்டே இருக்கிறது இறுதியாக விஷயங்களில் பல ஹாப்ஸ் முடியும் இது மற்றொரு அப்ப்ளிகேஷன் இது மின்னஞ்சலாக இருந்தால் இந்த மின்னஞ்சல் அப்ப்ளிகேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பியர் அப்ப்ளிகேஷன்ஸ் ஒருவருக்கொருவர் பேசுகின்றன அல்லது நெட்வொர்க் வழியாக பியர் அப்ப்ளிகேஷன்ஸ்களில் நடக்கும் எந்தவொரு அப்ப்ளிகேஷன்ஸ்களும் ஒருவருக்கொருவர் பேசுகின்றன இப்போது நமக்குத் தெரிந்த ஒன்று அல்லது இன்டெர்மீடியட் லேயர்கள் இன்டெர்மீடியட் இந்த டிவைஸ்கள் லேயரை அல்லது அது சரியாக இயக்கப்பட்ட பாக்கெட்டைத் திறக்கும் என்று ஏற்கனவே விவாதித்தோம் வேறுவிதமாகக் கூறினால் அப்ப்ளிகேஷன்ஸ்களின் டேட்டா பேலோட் டிரான்ஸ்போர்ட் லேயரின் பேலோடாகச் செல்கிறது பின்னர் ஹெட்டர் முதலியன நெட்வொர்க் லேயருக்கு ஒரு பேலோடாக செல்கிறது டேட்டா லிங்க் லேயர் பிஸிக்கல் லேயர் மற்றும் அது டேட்டா லிங்க் லேயரை புரிந்துகொள்ளும் லேயர் 2 விற்கு வரும்போது அது டேட்டா லிங்க் லேயர் வரை திறந்து ஃபார்வேர்ட் செய்ய வேண்டிய இடத்தைப் பார்க்கவும் இது ஒன்றிற்குச் சென்று இவ்வளவு நேரம் செல்லுங்கள் அது இறுதி அமைப்பை சரியாக அடையவில்லை இது ஒன்றிற்குச் சென்று இவ்வளவு நீண்ட நேரம் செல்லுங்கள் அது எண்டு ஸிஸ்டெமை சரியாக அடையவில்லை எனவே இது எங்களுக்கு இடையேயான இன்டரோபரபிலிடி உரிமையை அடைய அனுமதிக்கிறது எனவே இன்டெர்மீடியட் சுவிட்சுகள் மற்றும் ரௌட்டர்ஸ்கள் வேறுபட்டதாக இருக்கலாம் இது லேயர் 3 திறன் கொண்டது நேரம் 0345 ஐப் பார்க்கவும் அல்லது லேயர் 1 முதல் லேயர் 7 திறன் கொண்ட டிவைஸ்கள் இது வரை பாக்கெட்டுகளைத் திறந்து எங்கு இருக்க வேண்டும் என்று சரிபார்க்கவும் நகர்த்தப்பட்டது நாம் வைக்க விரும்பும் இரண்டு விஷயங்கள் விவாதிக்க விரும்புகிறோம் அல்லது ஒரு நெட்வெர்க் லேயரைப் பார்க்கும்போது அதை ரீகேப் செய்ய வேண்டும் எனவே இது நெட்வெர்க்கைப் போலவே பிரிக்கிறது ஐ டி கரக்பூர் ஒரு நெட்வொர்க் பின்னர் வேறு சிலர் ஐ டி புவனேஷ்வர் ஐ டி டெல்லி மற்ற முன் பல்கலைக்கழகங்கள் மற்றும் விஷயங்களின் வகை என்று கூறுகிறோம் கல்வி நிறுவனத்தைப் பார்த்தால் இவை வெவ்வேறு நெட்வொர்க்குகள் மற்றும் விஷயங்கள் உள்ளன எனவே ஒரு ரௌட்டர் உள்ளது இது விஷயங்களை சரியாகச் செய்கிறது தன்னாட்சி சிஸ்டம்கள் மற்றும் ஒரு தன்னாட்சி சிஸ்டம்களில் இருந்து மற்றொன்றுக்கு நகரும் டிராஃபிக் பற்றியும் விவாதித்தோம் ஆயினும்கூட நாங்கள் சில டேட்டாவை அனுப்ப விரும்பினால் ஒரு பிஸிக்கல் இணைப்பு இருக்க வேண்டும் அதை வயர் கொண்டதாகவும் இருக்கலாம் அது வயர்லெஸ் ஆகவும் இருக்கலாம் இது ஏதோவொரு பார்வைக் கோடாக இருக்கலாம் அல்லது அது செயற்கைக்கோள் மூலமாகவோ அல்லது ஏதேனும் சரியானதாகவோ இருக்கலாம் ஆனால் ட்ரான்ஸ்மிசன் சரியாக செய்யப்பட வேண்டிய ஒரு மீடியம் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் எதையெல்லாம் ட்ரான்ஸ்மிசன் செய்ய விரும்புகிறீர்களோ அதை கீழ் மட்டத்திற்கு வர வேண்டும் ஆகவே கடைசி 3 லேயர்களைப் பார்த்தால் நெட்வொர்க் லேயரைப் பார்த்தால் அது நெட்வொர்க்கைப் பிரிக்கிறது அல்லது வேறு அர்த்தத்தில் நாங்கள் விவாதித்தபடி இது கொல்லிசன் டொமைன் மற்றும் பிராட்காஸ்ட் டொமைன் ஆகிய இரண்டையும் பிரிக்கிறது நெட்வொர்க்கின் மறுபக்கத்தில் பிராட்காஸ்ட் கேட்கப்படவில்லை கொல்லிசன் விஷயங்களும் இல்லை நீங்கள் லேயர் 2 ஐப் பார்த்தால் அது அடிப்படையில் அதே பிராட்காஸ்ட் டொமைனில் தான் இருக்கிறது ஆனாலும் அவை கொல்லிசன் டொமைனை பிரிக்கின்றன எனவே இது எங்களுக்கு ஒரு சிறந்த செயல்திறனை அளிக்கிறது லேயர் 1 ஐப் பார்த்தால் அது ஒரே கொல்லிசன் டொமைனிலும் பிராட்காஸ்ட் டொமைனிலும் உள்ளது எனவே செயல்திறன் மிகவும் குறைவு எனவே இந்த ஜோடி அல்லது தொடர் விரிவுரைகளில் நாம் முதன்மையாக கவனம் செலுத்த முயற்சிக்கிறோம் என்பது என்னவென்றால் லேயர் 2 வகை டிவைஸிற்கு நாம் என்ன செல்கிறோம் என்பதுதான் எனவே ஒரு ரௌட்டர் மற்றொரு ரௌட்டர்க்கு ஒரு பாக்கெட்டை அனுப்புகிறதென்றால்லாஜிக்கலாக அது நெட்வொர்க்கில் உள்ளது என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் இறுதியாக இது இந்த லேயர் 2 க்கு வர வேண்டும் அந்த லேயர் 2 அட்ரஸ்த் திட்டத்தைக் கண்டுபிடித்து ரௌட்டர்யின் குறிப்பிட்ட பிற இன்டர்பேஸ்ஸிற்க்கு புஷ் செய்யுங்கள் எனவே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய போது 2 லேயர் 3 டிவைஸ்கள் கூட அது லேயர் 2 க்கு வர வேண்டும் பிஸிக்கல் மீடியங்களுக்கு லேயர் 1 ஐத் தேடுங்கள் மற்றும் விஷயங்களை ட்ரான்ஸ்மிட் செய்ய வேண்டும் எனவே இது டேட்டா லிங்க் லேயர் தவிர்க்க முடியாதது நாங்கள் கூறிய சில குறிப்புகளில் நாங்கள் மீண்டும் அந்த விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் அட்ரஸ் ராசொலுசன் ப்ரோடோகால்ARP எனப்படும் ஒரு ப்ரோடோகால் உள்ளது இதன் மூலம் நான் ஒரு இன்டெர்மீடியட் ப்ரோடோகால் இது ஒரு லேயர் 2 மற்றும் லேயர் 3 க்கு இடையில் ஒரு ஐபி அட்ரஸ்யைக் கொடுத்தால் லேயர் 2 அட்ரஸ் அல்லது மேக் அட்ரஸில் உள்ள மேக் அட்ரஸ் என்ன என்பதைக் கண்டுபிடிக்கும் இதனால் அதை அடுத்த விஷயத்திற்கு ட்ரான்ஸ்பெர் செய்ய முடியும் எனவே நாம் ப்ரோடோகால் ஸ்டேக்கைப் பார்த்தால் இந்த டேட்டா லிங்க் லேயர் மற்றும் பிஸிக்கல் லேயர் சில நேரங்களில் ஒருங்கிணைந்த லேயராக கருதப்படுகிறது அங்கு பிரதான ப்ரோடோகாலாகிய ஈதர்நெட் ஆகும் பிற ப்ரோடோகால்கள் உள்ளன ஆனால் இங்கே பிரதான ப்ரோடோகாலானது ஈத்தர்நெட் ப்ரோடோகால் ஆகும் எனவே டேட்டா லிங்க் லேயர் என்று பார்த்தால் எனவே அதற்கு மேலே நெட்வெர்க் லேயர் உள்ளது கீழே பிஸிக்கல் லேயர் மீண்டும் அந்த டேட்டா லிங்க் மற்றும் பிஸிக்கல் லேயரின் நாம் எடுக்கும் சில கான்ஃபிகுரேஷன் மீண்டும் செய்கிறேன் டேட்டா லிங்க் லேயரை நாம் கொஞ்சம் ஆழமாகப் பார்த்தால் அதில் 2 துணை லேயர்கள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒன்று மேக் துணை லேயர் மற்றொன்று எல் சி துணை லேயர் அதாவது மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் துணை லேயர் மற்றும் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் துணை லேயர் ஆகவே மேக் முதன்மையாக மீடியாவை அணுகுவதற்கான அணுகல் அக்சஸ் மெக்கானிசமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் என்பதும் அப்பர் லேயருடன் சர்வீஸ் அக்சஸ் பாயிண்ட்யை வரையறுக்கிறது இந்த 2 ஐயும் வேறுபடுத்துவதில் கொடுக்கப்பட்ட எல் சி மற்றும் சரியான வகைகளுக்கு வெவ்வேறு மேக் மெக்கானிசம் அல்லது ப்ரோடோகால் பயன்படுத்தப்படலாம் எனவே இது நிர்வகிக்கக்கூடிய 2 அம்சங்கள் ஆகும் எனவே இங்கே படத்தில் காண்பிக்கப்படுவது போல எனவே நெட்வெர்க் லேயர் எனவே இந்த எல் சி துணை லேயர் மற்றும் MAC துணை லேயர் மற்றும் பிஸிக்கல் லேயர் எனவே அவர்கள் அந்த இணைப்பை அப்பர் லேயர் மற்றும் டௌன் லேயருடன் கவனித்துக்கொள்கிறார்கள் அதாவது விஷயங்களின் அடிப்பகுதியில் உள்ள லேயர் எனவே மீண்டும் மீண்டும் செய்ய எங்களிடம் 2 அப்ப்ளிகேஷன்ஸ் உள்ளன அவை ஒரே அமைப்புகளின் வெவ்வேறு அமைப்புகளில் இயங்கக்கூடும் இது எங்கள் கருத்தில் நெட்வொர்க்கில் இயங்குகிறது என்று நாங்கள் கூறுகிறோம் பின்னர் இந்த அப்ப்ளிகேஷன்ஸ்கள் அவை டிரான்ஸ்போர்ட் லேயர் வழியாக எவ்வாறு ட்ரான்ஸ்மிட் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் 2 விஷயங்களின் செயல்முறையை அடையாளம் காட்டுகிறது எனவே எங்களுக்கு ஐபி அட்ரஸ் பிளஸ் குறிப்பு நேரம் 0905 போர்ட் தேவைப்படுகிறது சாக்கெட் பற்றி விவாதிக்கும்போது நாங்கள் விவாதித்தவை சாக்கெட் இணைப்புகள் ஐபி அட்ரஸ் மற்றும் போர்ட்டை உருவாக்குகின்றன எங்களிடம் நெட்வொர்க் லேயர் உள்ளது இது ஐபி அட்ரஸ்ஸின் உதவியுடன் லாஜிக்கல் கனெக்ட்டிவிட்டியை கண்டுபிடிக்கும் எங்களிடம் அந்த டேட்டா லிங்க் லேயர் உள்ளது இது ஹாப் டு ஹாப் கனெக்ட்டிவிட்டியாகும் ஒவ்வொரு ஹாப்பிலும் அடுத்த டேட்டா லிங்க் லேயர் அட்ரஸ் ரீசால்வ் செய்யப்பட வேண்டும் அல்லது மேக் அட்ரஸ் ரீசால்வ் செய்யப்பட வேண்டும் எனது பாதையில் ஒரு n எண்ணிக்கையிலான ரௌட்டர்ஸ்கள் இருந்தால் பாக்கெட் அனுப்பப்பட வேண்டும் பின்னர் ஒவ்வொரு ரௌட்டர்ஸ் i முதல் i பிளஸ் 1 வரை ரௌட்டர்ஸ் i பிளஸ் 1 இன் அட்ரஸ் ரீசால்வ் செய்யப்பட வேண்டும் அல்லது மேக் அட்ரஸ் அல்லது லேயர் 2 அட்ரஸ் அல்லது சில நேரங்களில் ஹார்ட்வர் அட்ரஸ் என அழைக்கப்படுவது இந்த டிராபிக்கை அடுத்த ஹாப்பிற்குத் தள்ளுகிறது மேலும் இது ஹாப் கனெக்ட்டிவிட்டிஸ் மூலம் ஹாப்பில் செல்கிறது என்பதைக் கண்டறியவும் அல்லது பொதுவாக சொல்வது போல் அது அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இணைப்பிற்குள் உள்ளது அது அதே பிராட்காஸ்ட் டொமைனில் உள்ளது ஆனால் கொல்லிசன் டொமைனானது வேறுபட்ட கொல்லிசன் டொமைன்களைக் கொண்டுள்ளது ஒருவர் வயர் ஷேர் செய்யும் போது சில சிக்கல்கள் சவால்கள் சிக்கல்கள் உள்ளன எனவே ஒரு ஹோஸ்டை இணைக்க எனக்கு 2 விஷயங்கள் இருக்க முடியும் ஒன்று எங்களைப் போன்ற ஒரு ஹோஸ்டை இணைப்பது என்னிடம் இரண்டு இயந்திரங்கள் இருந்தால் அது இரண்டும் கம்யூனிகேட் செய்ய விரும்பினால் எனக்கு இவ்வளவு தேவையில்லை நெட்வொர்க்கின் இவ்வளவு லேயர்கள் இருக்கின்றன ரீஸோர்ஸை பிசிக்கலாக இணைக்கக்கூடிய ஒரு வயர் என்னிடம் இருக்க முடியும் மேலும் டிரான்ஸ் பெறும் விஷயங்களைப் பரிமாறிக் கொள்ளலாம் குறிப்பு நேரம் 1042 அதை சரியாக இணைக்க முடியும் ஆனால் எனக்கு கனெக்ட்சனை விட அதிகமான ஹோஸ்ட் இருந்தால் அது எங்காவது இருக்கும் அல்லது அது எல்லோரிடமும் இணைக்கப்பட்டிருக்கும் இது சுவிட்ச் நெட்வொர்க் வகை எனவே ஒரு வயரில் எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது என்னால் முடியுமா அதாவது நான் ஒரு பஸ் வைத்திருக்க முடியுமா பின்னர் பஸ்ஸில் வலதுபுறத்தில் இணைக்கும் சிஸ்டம்களுக்கு செல்லலாமா எனவே நான் ஒரு வகையான முதுகெலும்பு பஸ் வைத்திருக்கிறேன் அதில் இணைப்பை ஏற்படுத்துகிறோம் எனவே அது ஒரு பிரச்சனையாகிறது மற்ற பிரச்சினை பொதுவாக நாம் எதைக் கண்டாலும் மற்றவர்களுடன் டிஸ்கஸ் செய்யும் போதுநாம் பேசும்போது சரியாகக் கேட்கிறோம் எனவே நீங்கள் பேசுவதற்கு முன் கேளுங்கள் அல்லது அது விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் சரியாகப் பேசினால் அது நிகழக்கூடும் எனவே இது மற்றொரு சவால் ஆகும் எனவே நாங்கள் மீண்டும் பேசுவதை நாங்கள் பேச வேண்டிய கொல்லிசனும் மற்றும் தேவையும் இருக்கும் எனவே நீங்கள் மீண்டும் பேச வேண்டும் இதனால் ரீட்ரான்ஸ்மிசன் ஏற்படுகிறது ரீட்ரான்ஸ்மிசன் இருந்தால் பேண்ட்வித் இழப்பு உள்ளது எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை ட்ரான்ஸ்பர் செய்து இருக்க முடியும் நீங்கள் ரீட்ரான்ஸ்மிட்டிங்ச் செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் திறம்பட தாமதப்படுத்துகிறீர்கள் அல்லது இழக்கிறீர்கள் அல்லது பயனுள்ள டிரான்ஸில் நீங்கள் இழக்கிறீர்கள் குறிப்பு நேரம் 1203 எனவே வேறுவிதமாகக் கூறினால் இந்த விஷயங்களைப் பகிர்ந்து கொள்ளும்போது மல்டி பார்ட்டி டெர்ம் இருந்தால் ஒரு பொதுவான பஸ் இருக்கும் போது உங்களிடம் ஏராளமான ஸிஸ்டெம்கள் உள்ளன பின்னர் நாம் பார்ப்பது பின்னர் ஒரு கொல்லிசன் காட்சியாக இருக்கலாம் எனவே மற்றொரு சிக்கல் எனவே கொல்லிசன் பிரச்சினை இருக்கும் மற்றொரு பிரச்சினையானது பாக்கெட்டைப் பெறுபவர் பாக்கெட்டில் ஒரு அட்ரஸ்ஸை வைக்க வேண்டும் எனவே ஒரு அட்ரஸ்த் திட்டம் சரியாக இருக்க வேண்டும் நான் இங்கிருந்து இங்கிருந்து ட்ரான்ஸ்மிட் செய்ய விரும்பினால் அல்லது இந்த சக மற்ற சக அல்லது அதே நபருக்கு ட்ரான்ஸ்மிட் செய்ய விரும்பினால் டெஸ்டினேஷனை அடையாளம் காணும் அட்ரஸ்த் திட்டம் இருக்க வேண்டும் எனவே பாக்கெட்டின் அட்ரஸ் தேவை எனவே ஒட்டுமொத்த பார்மட் மற்றும் விஷயங்களின் வகை என்னவாக இருக்க வேண்டும் அல்லது ரீசால்வ் செய்யப்பட வேண்டிய ஒன்று உள்ளது நீங்கள் எந்த முகவரியை அனுப்ப விரும்புகிறீர்கள் என்பது உங்களுக்கு எப்படித் தெரியும் எனக்கு ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் உள்ளது லாஜிக்கலிஎனக்குத் தெரியும் அது பிஸிக்கல் அட்ரஸ்ஸாக இருக்கும் அல்லது அந்த அட்ரஸை நான் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்பதை நான் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இது வேறு சவால் எனவே நீங்கள் டேட்டா லிங்க் லேயரைப் பார்த்தால் அவர்கள் இந்த விஷயங்களைத் தீர்க்க வேண்டும் எனவே நாங்கள் இப்போது மீடியம் அக்சஸ் மற்றும் மீடியம் அக்சஸ் கண்ட்ரோலுக்கு வந்தால் மேக் துணை லேயர் முதன்மையாக பிராட்காஸ்ட் மற்றும் பகிரப்பட்ட சேனல் நெட்வொர்க்கில் பயன்படுத்தப்படுகிறது எனக்கு ஒரு பியர் டு பியர் நெட்வொர்க் இருந்தால் அதற்கு அவ்வளவு பயன்பாடு சரியாக இருக்காது ஏனென்றால் இது பாயிண்ட் டு பாயிண்ட் இணைப்பாக இருந்தால் எனக்கு அந்த வகை பயன்பாடு இல்லை மேக் ப்ரோடோகால் கனெக்சனை பராமரிக்கவும் மற்றும் டெர்மினேட் செய்யவும் ஷேர்டு கம்யூனிகேஷன் ரீசோர்ஸைப்பயன்படுத்தி நோட்களில் இரண்டு ஸ்டேஷன்களை செயல்படுத்துகிறது எனவே இது ஒரு ப்ரோடோகால் இது 2 நோட்கள் அல்லது 2 கொடுக்கப்பட்ட 2 ஸ்டேஷன்கள் சிஸ்டம்ஸ் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள விரும்பினால் அவர்கள் ஒரு மீடியாவைப் பகிர்ந்து கொண்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் பின்னர் மேக் ப்ரோடோகால் ஒரு கனெக்சனை நிறுவவும் பராமரிக்கவும் மற்றும் டெர்மினேட் செய்யவும் முடியும் எனவே கனெக்சனை நிறுவுதல் பராமரிப்பு மற்றும் டெர்மினேட் செய்வதற்கு இது ஒரு வழியைக் கொண்டிருக்க வேண்டும் டிரான்ஸ்போர்ட் லேயரில் எங்கள் கனெக்சன் ஓரியன்டெட் சர்வீஸ் விஷயத்தில் நீங்கள் ஏதேனும் அனாலஜி இருப்பதை பார்ப்பீர்கள்அங்கு கனெக்சன் நிறுவலுக்கு தேவையான பராமரிப்பு மற்றும் டெர்மினேட் செய்தல் போன்ற ஒரு வகையான விஷயங்களும் எங்களிடம் உள்ளன இந்த விஷயங்கள் தேவைப்படும் இடங்களில் நீங்கள் சாக்கெட் வகை விஷயங்களைப் பார்க்கிறீர்கள் அல்லது பார்த்திருக்கலாம் அவை அனாலஜி ஆனால் அங்கே ஒரு விஷயத்தை சரியாக தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே விஷயங்கள் உள்ளன மேலும் பல்வேறு வகையான காட்சிகள் இருக்கக்கூடும் முக்கியமானது நாம் பயன்படுத்தும் ஈதர்நெட் இது செல்லுலார் இணைப்பு வழியாக இருக்கலாம் அது உங்கள் செயற்கைக்கோள் இணைப்பு மூலமாகவும் இருக்கலாம் அல்லது இதன் மூலம் இணைக்க உங்களை அனுமதிக்கும் எந்த வகையான மீடியாவாகவும் இருக்கலாம் தரமான IEEE 802 ஐப் பார்த்தால் அவை உலகெங்கிலும் இந்த நாட்களில் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது நடைமுறையில் உள்ளன நாம் அவ்வாறு பார்த்தால் அந்த ஓஎஸ்ஐ அல்லது டிசிபிஐபிTCPIP லேயர்களைப் பார்த்தால் நீங்கள் பிஸிக்கல் மற்றும் டேட்டா லிங்க் லேயரைப் பார்த்தால் ஓஎஸ்ஐ லேயரைப் பார்த்தால் எங்களிடம் இந்த மேக் துணை லேயர் மற்றும் எல்எல்சி துணை லேயர் உள்ளது எங்களிடம் ஸ்டாண்டர்டு இருந்தால் இங்கே ஈதர்நெட் 2 3 ஐ புறக்கணிக்கிறது இது ஒரு சிஎஸ்எம்ஏ சிடியாக CSMACD பார்க்கப்படுகிறது அல்லது 802 4 டோக்கன் பஸ் 802 5 டோக்கன் ரிங் அல்லது எஃப் பார்க்கப்படுகிறது எனவே வெவ்வேறு வகையான ஸ்டாண்டர்டுகள் உள்ளன ஆனால் மீண்டும் நம்முடைய முக்கிய ஸ்டாண்டர்டு சிஎஸ்எம்ஏ சிடி என்பது முதன்மையாக இந்த தொழில்நுட்பத்தில் அல்லது இந்த குறிப்பிட்ட ப்ரோடோகாலில் இந்த வகைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் ஆகவே இதை ஆதரிப்பதற்கான ஒரு ஸ்டாண்டர்டு எங்களிடம் உள்ளது மேலும் இந்த ஸ்டாண்டர்டுகளைப் பின்பற்றும் எந்தவொரு நெட்வொர்க் டிவைஸ் உற்பத்தியும் ஒருவருக்கொருவர் டிவைஸ்களை இணைக்க உதவும் எனவே இது வேறுபட்ட தயாரிப்புகளிலிருந்து அல்லது வெவ்வேறு அடுக்குகளில் இணைக்கும் டிவைஸ்களுக்கிடையான இன்டரோபரபிலிடி ஆகும் இந்த ஸ்டாண்டர்டுகளின் சரியான பயன்பாட்டின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது அல்லது உறுதி செய்யப்படுகிறது எனவே இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாட்களில் டோக்கன் ரிங் மற்றும் டோக்கன் பஸ் மிகவும் பிரபலமாக இல்லை என்றாலும் மிகவும் முக்கியமானது ஈதர்நெட் ப்ரோடோகால் மற்றும் ஜிபிபிஎஸ் மட்டத்தில் 10 எம் எஸ் 100 எம் எஸ் மற்றும் ஜிகா பைட் ஈதர்நெட் ஆகியவை எங்களிடம் உள்ளது எனவே 802 2 முதன்மையாக கையாளப்படும் எல் சி என்பதைக் கண்டால் 802 3 என்பது சி டிCSMACD அல்லது பிரதான ஈதர்நெட் ப்ரோடோகால் ஆகும் 5 என்பது டோக்கன் ரிங் மற்றும் 802 11 தொடர் முதன்மையாக வயர்லெஸ் கோடுகள் அல்லது வயர்லெஸ் கனெக்ட்டிவிட்டி ஆகும் எனவே வயர்லெஸ் டொமைனில் சிஎஸ்எம்ஏ சிஏவின் ப்ரோடோகாலைப் பின்பற்றுகிறோம் எங்கள் அடுத்தடுத்த விரிவுரைகளில் அந்த விஷயங்களைப் பார்ப்போம் எனவே 802 802 ஸ்டாண்டர்டுகளின் நோக்கத்தைப் பார்த்தால் இந்த டேட்டா லிங்க் லேயரில் இருந்து பிஸிக்கல் லேயர் வரை பரவுவதைப் பார்த்தால் அதுதான் எனவே அந்த வகை விஷயங்கள் எல் சியை வேறுபட்டதாக நாங்கள் விவாதிக்கும்போது அப்பர் லேயர் ப்ரோடோகாலுக்கான வெவ்வேறு சர்வீஸ் அக்சஸ் பாயிண்ட் என்று நாங்கள் கூறுகிறோம் இது அடிப்படையில் மேக் லேயருடன் தொடர்பு கொள்கிறது மேக் லேயர் பிஸிக்கல் லேயருடன் தொடர்பு கொள்கிறது எனவே ஒரு வகையான விஷயம் என்னவென்றால் டெஸ்டினேஷன் அட்ரஸ்ஸின் மேக் லேயருக்கான அட்ரஸ்த் திட்டம் இருக்க வேண்டும் மேலும் ஒருவித அட்ரஸ் இருக்க வேண்டும் என்பதையும் நான் அறிய விரும்புகிறேன் ஆனால் இந்த எல் சிக்கு அப்பர் லேயர்களுடன் பேச அல்லது வேறு அர்த்தத்தில் ஒருவித சர்வீஸ் அக்சஸ் பாயிண்ட் ரெபெரென்ஸ் வகை விஷயங்கள் இருக்க வேண்டும் எனவே டேட்டா லிங்க் லேயரில் ஒரு சிஸ்டம்களிலிருந்து மற்ற சிஸ்டம்யுடன் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும் போது இந்த விஷயங்கள் தேவைப்படுகின்றன எனவே 802 டாட் லேயர்களின் செயல்பாட்டை நீங்கள் காண விரும்பினால் பிஸிக்கல் லேயர் பகுதியில் இந்த தொடர் விரிவுரைகளில் சிறிது நேரம் கழித்து விவாதிக்கப்படும் எனவே பிஸிக்கல் லேயர் முதன்மையாக டேட்டாவின் என்கோடிங் மற்றும் டிகோடிங்கில் அக்கறை கொண்டுள்ளது எனவே முன்னுரை தலைமுறை அல்லது நீக்கக்கூடியது அது எப்போது பொருந்தும் என்று பொருள்படும் எனவே எங்கு கடத்துகிறது அல்லது பெறுகிறது மற்றும் விஷயங்களை வகை செய்கிறது எனவே பொருட்களை அனுப்பும் அல்லது பெறும் மற்றும் வகைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது பிட் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ரிசப்ஷன் மற்றும் டிரான்ஸ்மிஷன் மீடியா மற்றும் டோபாலஜி ஆகியவை பிஸிக்கல் லேயரின் முதன்மையாக செயல்படும் 802 ஸ்டாண்டர்ட்ஸ்களால் நிர்வகிக்கப்படும் லாஜிக்கல் லேயர் கண்ட்ரோல் இன்டர்பேஸ்ஸில் ஹையர் லெவெலுக்கு முதன்மை விஷயம் மற்றும் ஃப்ளோ மற்றும் பிழை கட்டுப்பாடு எல் சியின் மற்றொரு அம்சமாகும் அதேசமயம் மேக்கில் இவை அஸம்பில் மற்றும் பிரேம்களுக்குள் டிஸ்மேன்டில் செய்யப்படுதல் லேன் டிரான்ஸ்மிஷன் மீடியாவிற்கான அக்சஸ் நிர்வகித்தல் அந்த டேட்டா எவ்வாறு மீடியம்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை நிர்வகிக்கிறது எனவே இவை நமக்குத் தேவைப்படும் விஷயங்கள் லேன் கார்டு அல்லது நெட்வொர்க் அடாப்டர் வகை விஷயங்களை நாங்கள் நன்கு அறிந்திருப்பதால் பிசி அல்லது லேப்டாப்பில் அல்லது உங்கள் டிவைஸ் எதுவாக இருந்தாலும் அது முதன்மையாக உள்ளது எனவே இந்த நெட்வொர்க் அடாப்டர் கார்டு அல்லது லேன் கார்டு அல்லது நாங்கள் கேள்விப்பட்டதைத் டைப் செய்வது முதன்மையாக இது டேட்டா லிங்க் லேயரின் செயல்பாடுகள் மற்றும் சில பிஸிக்கல் லேயரின் விஷயங்களை செயல்படுத்துகிறது இது போன்ற இன்டர்பேஸ்ஸுடன் குறிப்பு நேரம் 2106 பிஸிக்கல் லேயர் அது வயர்யாக இருக்கலாம் அது வயர்லெஸ் ஆக இருக்கலாம் அது ப்ளூடூத் ஜிக்பீBLUETOOTH ZIGBEE குறிப்பு நேரம் 2111 அல்லது ஏதாவது செயற்கைக்கோள் தொடர்பு மற்றும் பல எனவே நாம் லேன் ப்ரோடோகாலைப் பார்த்தால் 2 எண்டு ஸ்டேஷன்கள் எனவே ஷேர்டு லேன் வழியாக தொடர்பு கொள்ளும் எண்டு ஸிஸ்டெம்கள் ஆகும் எனவே எல் சிக்கு மேலே உள்ள ஹையர் லேயர் ப்ரோடோகால் ஸ்டேஷன்களுக்கு இடையில் எண்டு டு எண்டு சர்வீஸை வழங்குகிறது இவை ஹையர் லேயர் ப்ரோடோகால்கள் ஆகும் எனவே ஒரு லாஜிக்கல் லிங்க் விஷயத்தில் நாம் இந்த லேன் வழியாக செல்கிறோம் ஆனால் இது எண்டு டு எண்டு கனெக்ட்டிவிட்டியாகும் அதேசமயம் மீடியா அக்சஸ் மற்றும் பிஸிக்கல் அடிப்படையில் இந்த லேன் இன்ப்ராஸ்ட்ரக்சர் அல்லது ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதற்கான இணைப்பைப் பயன்படுத்துகின்றன எனவே அது முழு விஷயம் ஆகும் சியைப் பார்த்தால் இது லேன்களுக்கான எல் சி லேயராகும் இன்டெர்மீடியட் ஸ்விட்சிங் தேவை இல்லாமல் 2 ஸ்டேஷன்களுக்கு இடையில் லிங்க் லெவல் ப்ரோடோகால் டேட்டா யூனிட் அல்லது பி யுவை ட்ரான்ஸ்மிசன் செய்வதில் அக்கறை கொண்டுள்ளது எனவே லேனின் எல் சி லேயர் அல்லது டேட்டா லிங்க் லேயரின் எல் சி லேயர் டேட்டா லிங்க் லேயர் லிங்க் லெவெலில் பி யுஅல்லது ப்ரோடோகால் டேட்டா யூனிட் ஸ்விட்சிங் நோட்களின் இன்டர்பேஸ்ஸின் தேவை இல்லாமல் 2 ஸ்டேஷன்களுக்கு இடையில் ட்ரான்ஸ்மிஷன் செய்வதில் அக்கறை கொண்டுள்ளது எனவே இது விஷயங்களை ட்ரான்ஸ்மிட் செய்யலாம் அல்லது வேறு அர்த்தத்தில் இந்த ப்ரோடோகால் டேட்டா யூனிட் ஹையர் லேயர்களில் இருந்து பெறும் பேலோட்டை கொண்டிருக்கும் எனவே நெட்வொர்க் லேயர் ஹெட்டர் மற்றும் பிஃயூட்டர் மற்றும் எது எதுவாக இருந்தாலும் ஹெட்டர் மற்றும் பிஃயூட்டர் டேட்டா லிங்க் லேயருக்கு ஒரு பேலோடாக வருகிறது இது அடுத்த டிவைஸ்ஸிற்கு அல்லது அடுத்த ஹாப்பிற்கு ட்ரான்ஸ்மிட் செய்கிறது அட்ட்ரஸின் அடுத்தது மற்றும் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் செய்யும் எனவே அதுதான் விஷயத்தின் பேசிக் பாட்டம் லைன் ஆகும் மல்டி அக்சஸ்ஸை ஆதரிக்க வேண்டிய இரண்டு பண்புகள் உள்ளன ஷேர்டு மீடியத்தின் லிங்க் நேச்சர் ஆகும் எனவே டேட்டா எல் சி அல்லது டேட்டா லிங்க் லேயர் ப்ரோடோகாலில் இருந்து நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் இவையாகும் மேலும் இது மேக் லேயருக்கான லிங்க் அக்சஸ்ஸின் சில விவரங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறது எனவே வேறு அர்த்தத்தில் எல் சி மீடியாக்களை அக்சஸ் செய்யும் சில விஷயங்கள் மேக் லேயருக்குள் புஷ் செய்யப்படுகின்றன எனவே இது மேக் லேயரை கவனித்துக்கொள்கிறது எனவே நீங்கள் கான்செப்ட் ரீதியாகப் பார்த்தால் டேட்டா லிங்க் லேயர் எல் சி மற்றும் அந்த மேக் லேயருக்கு மேக் லேயர் நெகோசியெசன் மீடியமுடன் இன்டெர்பேஸ்ஸிங் அல்லது அண்டர்லைனிங் மீடியம் அல்லது பிஸிக்கல் லேயர் ஆகிவற்றை கவனித்துக்கொள்கிறது அதேசமயம் இந்த எல் சி முதன்மையாக அது ஹையர் லேயருடன் எவ்வாறு தொடர்புகொள்கிறது என்பதில் அக்கறை கொண்டுள்ளது அல்லது இந்த விஷயத்தில் நெட்வொர்க் லேயர் எவ்வாறு விஷயங்களுக்கு அக்கறை கொடுக்கும் குறிப்பு நேரம் 2413 விஷயங்களை கவனித்துக்கொள்கிறது மீடியத்தை பகிர முடியும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் பின்னர் பல பகிரப்பட்ட வழிமுறைகள் இது இணைப்புகளின் மல்டி அக்சஸ் நேச்சராக இருக்கும் இப்போது எல் சி சர்வீஸ்களில் வெவ்வேறு வகைகள் உள்ளன மேலும் அவை அறியப்படாத கனெக்சன்லெஸ் சர்வீஸாகும் எனவே இது ஐபி நீங்கள் பார்த்த டேட்டா டேட்டாகிராம் ஸ்டைல் ஃப்ளோ அல்லது பிழை கட்டுப்பாட்டு மெக்கானிசத்தையும் உள்ளடக்கியது அல்ல டேட்டா டெலிவெரிக்கு எந்தவிதமான உத்தரவாதம் இல்லை எனவே டேட்டாகிராமில் பார்த்தது போன்று இது ஒருவிதமான சிறந்த முயற்சி குறிப்பு நேரம் 2443 மற்றொன்று கனெக்சன் முறை சர்வீஸ் 2 ஸ்டேஷன்களுக்கு இடையில் ஒரு லாஜிக்கல் கனெக்சன் அமைக்கப்பட்டுள்ளது ஃப்ளோ மற்றும் பிழைக் கட்டுப்பாடு பராமரிக்கப்படுகிறது இது கனெக்சன் வகையை சார்ந்த சர்வீஸ் ஆகும் மற்றொரு கனெக்ட்சன்லெஸ் சர்வீஸ்ஸை அக்நாலெட்ஜ் செய்யுங்கள் முந்தைய 2 சர்வீஸ்களுக்கு இடையில் இது உள்ளது எனவே ஒருவிதமான உத்தரவாதம் உறுதி செய்யப்படுகிறது டேட்டாகிராம் அக்நாலெட்ஜ் செய்யப்பட வேண்டும் முந்தைய லாஜிக்கல் கனெக்சன் எதுவும் தேவையில்லை எனவே எல் சி வகை சர்வீஸ்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன்றாகும் எனவே அன்அக்நாலெட்ஜ்டு கனெக்சன்லெஸ் சர்வீஸ் கனெக்சன் முறை சர்வீஸ் மற்றும் அல்லது கனெக்சன் ஒருவித கனெக்சன் சார்ந்த சர்வீஸ் அக்நாலெட்ஜ்டு கனெக்சன்லெஸ் சர்வீஸ் எனவே நீங்கள் மேக் அல்லது மீடியம் அக்சஸ் கண்ட்ரோலைப் பார்த்தால் அட்ரஸ் மற்றும் பிழை கண்டறிதல் பீல்டுகளுடன் டேட்டாவை பிரேமுக்குள் அசெம்பிள் செய்கிறது எனவே இது அட்ரஸ் மற்றும் பிழை கண்டறிதல் பீல்டுகளைக் கொண்ட பிரேம்களில் டேட்டாவைச் சேர்ப்பது மற்றும் பிரேம்களை பிரித்தெடுப்பது மற்றும் முகவரி அங்கீகாரங்கள் பிழை கண்டறிதல் மற்றும் பிற வகைகளைச் செய்வது ஆகும் எனவே சென்டெர் மற்றும் ரிசீவரிடம் உள்ள மேக் நான் கவனித்துக்கொள்கிறேன் எனவே டெஸ்டினேஷன் ஹாப்பின் அட்ரஸ் விஷயங்களை பிரேம்கள் மற்றும் பிழை கண்டறிதல் பீல்டுகள் போன்றவற்றுடன் வைக்க வேண்டும் மறுபுறம் எஸ்ட்ராக்ட் செய்வதற்கும் ரீட்ரான்ஸ்மிசனின் பிழை கோரிக்கை உள்ளதா என்பதையும் சரிபார்க்கவும் விஷயங்கள் வகை செயல்பட முடியுமா என்பதை சரிபார்க்கவும் இது அமைகிறது டிரான்ஸ்மிஷன் மீடியாவிற்கான அக்சஸ்ஸை நிர்வகிக்கும் முக்கிய அல்லது முக்கிய அம்சங்களில் ஒன்று அல்லது முக்கிய அக்கறை கொண்ட டிரான்ஸ்மிஷன் மீடியாவிற்கான அக்சஸ்ஸை நிர்வகிக்கிறது சிக்கு பல மேக் ஆப்சன் கிடைக்கக்கூடும் இது மற்றொரு சுவாரஸ்யமான பகுதி எனவே உங்களிடம் 1 எல் சி உள்ளது ஆனால் நீங்கள் வெவ்வேறு வகையான மேக் ஆப்சன்களை வைத்திருக்க முடியும் அல்லது அதே எல் சிக்கான மேக் மெக்கானிசம் உள்ளது ஹையர் லேயர் கனெக்ட்டிவிட்டிற்கான 1 எல் சி மற்றும் பிஸிக்கல் லேயர் கனெக்ட்டிவிட்டிற்கான மேக் என நீங்கள் அடையக்கூடியதை நாங்கள் 2 அம்சங்களாக பிரிக்கிறோம் இப்போது அதே வகை எல் சிக்கு இந்த மேக்கின் தீர்வுகள் எண்ணிக்கை அதிகம் எனவே நீங்கள் மீடியம் அக்சஸ் லேயரைப் பார்த்தால் எல்லா லான்களும் நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் திறனை சரியாகப் பகிர வேண்டிய டிவைஸ்களின் தொகுப்பைக் கொண்டுள்ளன எனவே நாங்கள் பரிசீலித்து வரும் லேயர் 2 லெவல் நெட்வொர்க்கில் உள்ள லேன்கள் எதுவாக இருந்தாலும் நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் திறனைக் கொண்டிருக்க வேண்டிய டிவைஸ்களின் தொகுப்பைக் கொண்டிருக்கும் உங்களிடம் பிசி இருந்தால் அதற்கு ஈதர்நெட் இன்டர்பேஸ் கார்டு இருக்க வேண்டும் உங்களிடம் நெட்வொர்க் பிரிண்டர் இருந்தால் அதற்கு நெட்வொர்க் இன்டர்பேஸ் கார்டு இருக்க வேண்டும் நெட்வொர்யுடன் தொடர்பு கொள்ளும் திறன் கொண்ட எதையும் விஷயங்களுடன் இன்டர்பேஸ் செய்ய வேண்டும் ஒரு மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோடோகாலின் செயல்பாடு திறனை திறம்பட பயன்படுத்துவதற்கு தேவையான ட்ரான்ஸ்மிசன் மீடியம்களுக்கான அக்சஸ்ஸை கண்ட்ரோல் செய்வதற்கான சில வழிமுறையாகும் எனவே ப்ரோடோகாலின் அடிப்படை செயல்பாடு என்ன ஒருவிதமான கண்ட்ரோல் மெக்கானிசம் இருப்பதால் முதலில் இந்த ஷேர்டு மீடியம் அல்லது மல்டிஃபில் அக்சஸ் டைப் விஷயங்கள் மூலம் ட்ரான்ஸ்மிட் செய்ய முடியும் மேலும் மீடியம்கள் அதிகபட்சமாகப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அதாவதுகிடைக்கக்கூடிய பேண்ட்வித்தை அதிகபட்ச டெர்ம்ஸ்களில் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் பார்த்தால் 2 விஷயங்கள் எங்கே எப்படி என்று தேடுகிறோம் கண்ட்ரோல் தகவல் மையப்படுத்தப்பட்ட அல்லது விநியோகிக்கப்பட்ட பாணியில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதைக் குறிக்கிறது அதாவது மையப்படுத்தப்பட்டதாக இருந்தால் நெட்வொர்க்கிற்கு அக்சஸ் அதிகாரம் வழங்க நம்மிடம் ஒரு கண்ட்ரோலர் உள்ளது எனவே ஒரு கண்ட்ரோல் அல்லது மையப்படுத்தப்பட்ட கண்ட்ரோலர் இருக்கிறார் விஷயங்கள் எங்கு உள்ளது யாரு மூலம் அதை அக்சஸ் செய்ய முடியும் என்று யார் கூறுகிறார்கள் யார் யாருக்குப் பின் வருகிறார்கள் மற்றும் விஷயங்களின் வகை மற்றும் ஒரு விநியோகிக்கப்பட்ட ஸ்டேஷன் மேக் செயல்பாட்டில் கூட்டாக செயல்படுகிறது இது டைனமிக் மற்றும் ஸ்டேஷன் நிற்கும் வரிசையை தீர்மானிக்கிறது எனவே ஒன்று மையப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு மாஸ்டர் கன்ட்ரோலர்உள்ளது அது எவ்வாறு ட்ரான்ஸ்மிசன் இருக்கும் அல்லது விநியோகிக்கப்படுகிறது என்பதை கவனித்துக்கொள்கிறது அதாவது ஸ்டேஷன்கள் ஒருவருக்கொருவர் ட்ரான்ஸ்மிட் செய்யும் ஒருவித கான்சென்சஸ் ப்ரோடோகால் அல்லது வழி உள்ளது மற்றும் காஸ்ட் பெர்பார்மன்ஸ்COST PERFORMANCE காம்ப்ளக்ஸிட்டி காரணிகளுக்கிடையே டோபாலஜியால் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது டிரேட் ஆஃப் ஆகும் மற்றும் விஷயங்களின் வகை இது எவ்வாறு ட்ரான்ஸ்மிசன் இருக்கும் எனவே ஒட்டுமொத்தமாக அந்த ப்ரோடோகால் ஸ்டாக்கை மீண்டும் பார்க்க முயற்சித்தால் அப்ப்ளிகேஷன் டேட்டா எங்களிடம் உள்ளது இது டிரான்ஸ்போர்ட் லெவெலில் டி பி ஹெட்டருடன் உள்ளது எனவே அது குவிகிறது எனவே அப்ப்ளிகேஷன் டேட்டா பேலோட் அப்ப்ளிகேஷன் டேட்டா இந்த டி பி லேயருக்கு ஒரு பேலோடாக மாறும் இது தலை அல்லது வால் அல்லது அது சேர்க்க விரும்பும் எதுவாகவும் செயல்படுகிறது பி ஹெட்டருடன் இது இந்த ஐபி லேயருக்கான பேலோடாக மாறுகிறது ஐபி லேயர் ஹெட்டர் சேர்க்கப்படும்போது அது இந்த எல் சிக்கு ஒரு பேலோடாக மாறுகிறது அல்லது எல்லா டேட்டா லிங்க் லேயரிலும் என்று சொல்லலாம் பின்னர் இந்த மேக் அதனுடன் மேக் ஹெட்டர் மற்றும் டிரெய்லருடன் வருவது மேக் லேயர் பிரேமாக மாறும் பி செக்மென்ட் ஐபி டேட்டாகிராம் எல் யு மற்றும் மேக் பிரேம் அல்லது எல் சி மற்றும் மேக் லேயர் இரண்டையும் கருத்தில் கொள்ளும் லேயர் டூ ஃபிரேம் என்று சில சமயங்களில் நாங்கள் சொல்கிறோம் எனவே நாங்கள் விவாதிப்பதை மீண்டும் தொகுக்க எனவே டேட்டா லிங்க் லேயரைப் பார்த்தால் அது ஒரு ஹாப் முதல் இன்னொரு ஹாப் வரை விஷயங்களை ட்ரான்ஸ்மிசன் செய்வதை பொறுப்பு ஏற்கிறது ஒரு ஹாப்பில் இருந்து மற்றொரு ஹோப்பிற்கு டேட்டாவை கம்யூனிகேட் செய்கிறது எனவே அப்பர் லேயர் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் டேட்டா லிங்க் லேயர் நீங்கள் விஷயங்களை ட்ரான்ஸ்மிட் செய்யும் போது இது டேட்டா லிங்க் லேயர் லெவலில் உள்ள பாக்கெட்களை திறந்து அதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அடுத்த லேயர் அடுத்த அட்ரஸ் புஷ் செய்யப்பட்டு டேட்டாவை அடுத்த நிலைக்குத் புஷ் செய்யும் எனவே இது ஒரு ஹாப் டு ஹாப் லேயருக்கு செல்கிறது பிராட்காஸ்ட் டொமைன் என்று நீங்கள் சொல்வது அதே ட்ரான்ஸ்மிசனில் உள்ளது ஆனால் வெவ்வேறு கொல்லிசன் டொமைனில் உள்ளது இது மீடியங்களுக்கான ஒட்டுமொத்த மல்டிஃபில் அக்சஸ்ஸை அனுமதிக்கிறது மேலும் ஹை லெவல் கனெக்ட்டிவிட்டிற்கான எல் சியையும் மீடியம் அக்சஸ் வகை கனெக்ட்டிவிட்டிற்கான மேக்கையும் பார்த்தோம் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையை முடிப்போம் அடுத்தடுத்த விரிவுரைகளில் இந்த டேட்டா லிங்க் லேயர் ப்ரோடோகால்கள் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடருவோம்